செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் இந்த செயல் விளக்கத்திற்கு வரவேற்கிறோம் எனவே பி டி எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான ஒரு செயல் விளக்கத்தைப் பார்ப்போம் எனவே செயல்பாடுகளுக்கான பொசிஷன் இன்ட்டிபென்டன்ட் கோட் அடைய பி டி அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது அட்ரஸ் ஸ்பேஸ் லேஅவுட் ரெண்டோமைசேஷன் அடைவதற்கு இது சிறிது பயன்படுத்தப்படுகிறது மற்றும் முந்தைய விரிவுரைகளை நாம் பார்த்தபடி ASLR உண்மையில் இவற்றில் நிறைய தடுக்க முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட செயல் விளக்கம் உண்மையில் நமக்கு ஒரு பி டி கோடஂ எவ்வாறு தேவைப்படும் அல்லது பி டி கோடஂ உண்மையில் உட்புறமாக எவ்வாறு இயங்குகிறது என்பதைக் காண்பிக்கும் எனவே இங்கே நாம் பயன்படுத்தும் கோடஂ இந்த பாடத்திட்டத்துடன் வரும் விர்ச்சுவல் மெஷின் இல் உள்ளது குறிப்பாக இந்த கோடஂ nptel codesmodule5 plt டைரகஂடரி இல் உள்ளது எனவே நாம் இங்கே இரண்டு சி கோடஂகளைப் பயன்படுத்தினோம் ஒன்று mylib c மற்றும் driver எனவே libmylib so ஒரு நூலகத்திற்கு mylib so ஐ கம்பைல் செய்கிறது மற்றும் driver c இந்த நூலகத்தைப் பயன்படுத்துகிறது மற்றும் உருவாக்கும் அந்த எக்சிக்யுடபிள் டிரைவர் என்று அழைக்கப்படுகிறது c இதுபோன்று இருக்கும் இது அடிப்படையில் டபுளி லிஙஂகஂடஂ லிஸஂடஂக்கான நூலகமாகும் இது mylib h இல் வரையறுக்கப்பட்டுள்ள லிஸஂடஂக்கான ஸஂடரகஂசரஂ ஐ வரையறுக்கிறது இது டபுளி லிஙஂகஂடஂ லிஸஂடஂ எனவே இது டேட்டாவை கொண்டுள்ளது மேலும் அதற்கு முந்தைய மற்றும் அடுத்த நோட் பாய்ன்டர்ஸ் ஐ கொண்டுள்ளது மேலும் இந்த கோட் இல் நிறைய செயல்பாடுகள் உள்ளன எனவே எடுத்துக்காட்டாக இந்த லிஸஂடஂ இல் நியூ நோட் ஐ சேர்க்கலாம் நீங்கள் நோட் ஐ நீக்கலாம் மற்றும் லிஸஂடஂ இல் உள்ள அனைத்து கூறுகளையும் அச்சிடலாம் எனவே இந்த கோட் driver c இலிருந்து பின்வருமாறு அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் நாங்கள் mylib h ஐ சேர்த்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இங்கு ஒரு மெயினஂ ஃபஙஂகஂஷனஂ உள்ளது டபுளி லிஙஂகஂடஂ லிஸஂடஂடை நாம் துவக்கி இது போன்ற நோட்களை உருவாக்குகிறோம் மூன்று நோட்கள் N1 N2 மற்றும் N3 ஒவ்வொன்றும் A B மற்றும் C டேட்டாக்களை உள்ளடக்கியது பின்னர் டபுளி லிஙஂகஂடஂ லிஸஂடஂடை அச்சிடுகிறோம் எனவே மைலிபைத் தொகுக்க நாம் மேக்ஃபைலை இயக்குகிறோம் எனவே make clean இயக்கவும் பின்னர் make மற்றும் நாம் பார்ப்பது libmylib so நூலகத்தை உருவாக்க முடியும் இதேபோல் நாம் பின்வருமாறு டிரைவரை உருவாக்கலாம் சரி அது இங்கே ஒரு எச்சரிக்கையாகும் இதை நீங்கள் புறக்கணிக்க முடியும் ஆனால் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் driver c ஐ நூலகத்துடன் இணைக்கிறோம் அல்லது இந்த L mylib பயன்படுத்தினால் அவுட்புட் driver ஆகும் எனவே நீங்கள் பின்வருமாறு டிரைவரை இயக்கும்போது அதை எங்கு இயக்க வேண்டும் என்பதை முதலில் எல் டி நூலக பாதையை பின்வருமாறு அமைக்க வேண்டும் அதை நுழைவு புள்ளிக்கு விட்டு விடு அதை இயக்கவும் இது உருவாக்குவது A B மற்றும் C ஐ உள்ளடக்கிய டபுளி லிஙஂகஂடஂ லிஸஂடஂ இல் உள்ள நோட்கள் ஆகும் எனவே driver கோட் ஐ டிஸ்அசெம்ப்ளி செய்வதை பார்ப்போம் எனவே இதை driver diss கோப்பில் பெறலாம் மேலும் அதை இங்கே பார்ப்போம் மற்றும் மெயினஂ ஃபஙஂகஂஷனஂனுக்கு செல்லும் எனவே இது என்னவென்றால் எவ்வாறு அசெம்ப்ளி கோட் இல் இ௫க்கிறதோ அதுபோன்று மெயினஂ ஃபஙஂகஂஷனஂ இல் இருக்கும் இப்போது இதை C இல் எழுதப்பட்ட உண்மையான மெயினஂ ஃபஙஂகஂஷனஂ உடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் நாம் பார்ப்பது என்னவென்றால் பல்வேறு ஃபஙஂகஂஷனஂ init new node print delete மற்றும் பல நூலகத்திற்கு அழைக்கப்படும் இவையெல்லாம் கால்ட் ஃபஙஂகஂஷனஂ மூலம் இங்கு செயல்படுத்தப்படுகிறது இருப்பினும் இங்கே நாம் காண்பது என்னவென்றால் கம்பைலர் அதை சிறிது மாற்றியமைத்துள்ளது மேலும் new node நேரடியாக அழைப்பதற்கு பதிலாக அது new nodePLT போன்ற ஒன்றை அழைக்கிறது எனவே இந்த new nodePLT இல் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இந்த பி டி என்றால் என்ன என்று பார்க்க முந்தைய விரிவுரையை நீங்கள் பார்க்கலாம் எனவே டிரைவரை ஐ இயக்க ஜி பி ஐப் பயன்படுத்துவோம் மற்றும் நாம் பிரேக் பாயிண்ட் செய்து டிரைவரை இயக்குகிறோம் எனவே நாம் driver c கோட் ஐ திறக்கிறோம் முகவரியைக் கண்டுபிடிப்போம் new node என்று அழைக்கப்படும் வரியைக் கண்டுபிடிப்போம் அதாவது வரி எண் 19 மற்றும் இது போன்ற வரி எண் 19 இல் ஒரு பிரேக் பாயிண்ட் வைத்து மேலும் கோட் ஐ தொடர்ந்து செயல்படுத்துகிறோம் நாம் பார்ப்பது என்னவென்றால் வரி எண் 19 இல் பிரேக் பாயிண்ட் உள்ளது எனவே இங்கேகோட் ஐ டிஸ்அசெம்ப்ள் செய்கிறோம் எனவே நாங்கள் new nodePLTக்கு அழைப்பில் இருப்பதையும் இந்த new nodePLT 0x8048530 இருப்பிடத்தில் இருப்பதையும் காண்கிறோம் எனவே இது கோட் இல் உள்ள பி டி பிரிவுக்கு ஒத்திருக்கிறது எனவே இதன் மூலம் நாம் ஒற்றை படி எடுத்து இப்போது new nodePLT இல் இருப்பதைக் காணலாம் இதை நாம் டிஸ்அசெம்ப்ள் செய்து அதில் மூன்று இன்ஸ்ட்ரக்ஷன்கள் உள்ளன என்பதைக் காணலாம் ஒரு இன்டைரக்ட் ஜம்ப் ஒரு புஷ் மற்றும் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் எனவே இந்த அழைப்பில் இருக்கும் new node இன் முதல் அழைப்பின் போது இந்த முதல் ஜம்ப் பின்வருமாறு செயல்படுகிறது இது அடிப்படையில் இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு 804A024 இடத்தில் ஜம்ப் செய்கிறது எனவே இந்த இருப்பிடத்தின் 0x804A024 உள்ளடக்கங்களை பார்ப்போம் அதில் 0x08048536 இருப்பதைக் காண்கிறோம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த ஜம்ப் 0x08048536 என்ற முகவரிக்கு ஜம்ப் செய்யும் இப்போது நியூ நோட்டின்new node முதல் அழைப்பில் இது வரி எண் 19 இல் உள்ளது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த முகவரி உண்மையில் PLT இன் அடுத்த வரி அல்லது PLT இன் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் எனவே அடிப்படையில் என்ன நடக்கிறது என்றால் எக்சிக்யூஷன் போது இந்த ஜம்ப் அடிப்படையில் பிஎல்டி கோட் இன் அடுத்த வரிக்கு ஜம்ப் செய்கிறது பின்னர் இங்கே ஒரு புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு push 0x30 மற்றும் 0xA0484C0 இந்த இடத்தில் ஒரு ஜம்ப் உள்ளது இந்த இடம் லோடரில் இருக்கும் இது நியூ நோட்டின் உண்மையான முகவரியைத் தீர்க்கும் மேலும் இவை இந்த இடத்தை உண்மையான அல்லது சரியான நியூ நோட்டின் முகவரியை கொண்டு இங்கே நிரப்பும் எனவே நடந்து கொண்டு இருப்பதைப் பார்ப்போம் எனவே இதன் மூலம் நாம் ஒற்றை அடியெடுத்து வைப்போம் நாம் அடுத்த வரியில் இருப்பதைப் பார்ப்போம் எனவே மீண்டும் அடியெடுத்து வைத்து நாம் ஜம்ப் இல் இருகிறோம் என்று பார்க்கவும் இப்போது நாம் இங்கே இருக்கும் ரிசால்வரில் ஜம்ப் செய்வோம் இந்த gdb finish கமன்ட் ஐ உள்ளிடுவதன் மூலம் ரிசால்வரிலிருந்து வெளியே வரலாம் நாம் ரிசால்வரிலிருந்து வெளியே வந்திருப்பதைக் காண்கிறோம் எனவே ரிசால்வர் என்ன செய்துள்ளார் என்பது இந்த முகவரியைக் கண்டறிந்துள்ளது எனவே இது ஒரு நியூ நோட்டின் GOT நுழைவு மற்றும் இந்த இடத்தில் நியூ நோட்டின் சரியான முகவரியை நிரப்பியுள்ளது எனவே அதை சரிபார்க்கலாம் எனவே இதே கமன்ட்யை நாம் பின்வருமாறு மீண்டும் இயக்க முடியும் மேலும் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த இடத்தில் இருக்கும் இந்த மதிப்பு 0xF7FD165F ஆக மாற்றப்பட்டுள்ளது எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த முகவரி உண்மையில் ஒரு நியூ நோட்டின் முகவரி எனவே ஒரு நியூ நோட்டின் முகவரியை அச்சிடும் போது ஒரு பொருத்தம் இருப்பதைக் காண்கிறோம் எனவே முக்கியமாக என்ன நடக்கிறது என்றால் ஒரு நியூ நோட் இன் முதல் வேண்டுகோளின் போது அது பி க்குள் ஜம்ப் செய்கிறது பின்னர் அந்த செயல்பாட்டிற்கான நியூ நோடிற்கானnew node GOT உள்ளீட்டிலிருந்து ஒரு ஆஃப்செட்டைப் பெற்று பின்னர் ஒரு ரிசால்வர்க்குள் செல்கிறது ரிசால்வர் இந்த செயல்பாட்டின் இந்த முகவரியை தீர்க்கிறது மற்றும் இந்த விஷயத்தில் நாம் காணும் போது இங்கே GOT உள்ளீட்டை மாற்றியமைக்கிறது பின்னர் செயல்பாட்டைத் தொடர்கிறது இப்போது நியூ நோட்new node இன் இரண்டாவது வேண்டுகோளின் போது இந்த இன்டைரக்ட் ஜம்ப் ஐ பயன்படுத்தி இந்த இடத்திற்கு நாம் நேரடியாக ஜம்ப் செய்வோம் அதாவது அதுவே நியூ நோட்new node இன் இடம் எனவே நியூ நோட்new node இன் முதல் வேண்டுகோளில் மட்டுமே நியூ நோட்new node செயல்பாட்டின் உண்மையான முகவரியை ரிசால்வ் செய்ய ரிசால்வரை பயன்படுத்த வேண்டும் நியூ நோட்new node இன் அனைத்து அடுத்தடுத்த வேண்டுகோளில் இந்த இன்டைரக்ட் ஜம்ப் பயன்படுத்தி நியூ நோட் new node செயல்பாட்டிற்கு நேரடியாக ஜம்ப் செய்வோம் மேலும் எக்சிக்யூஷனை தொடரலாம் இப்போது நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால் ஒரு தீங்கிழைக்கும் செயல்பாடு இருந்தால் இப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்பது இந்த தீங்கிழைக்கும் செயல்பாட்டை செயல்படுத்துவதற்கு இந்த முழு விஷயத்தையும் ஏமாற்றலாம் இங்கே நாம் காணும் மெயினஂ ஃபஙஂகஂஷனஂ தீங்கிழைக்கும் செயல்பாட்டிற்கு எந்த வேண்டுகோளும் இல்லை ஆனால் நாம் காண்பிப்பது என்னவென்றால் இந்த முழு அமைப்பையும் தீங்கிழைக்கும் செயல்பாட்டைத் தூண்டுவதற்கு பின்வருமாறு செய்ய முடியும் எனவே ஜி பியை மறுதொடக்கம் செய்வோம் நாம் வரி எண் 19 மற்றும் வரி எண் 20 இல் ஒரு இடைவெளியை வைப்போம் பின்னர் நிரலை இயக்கி மற்றும் ஒற்றை படி இன்ஸ்ட்ரக்ஷன் தொடருவோம் முன்பு போலவே நாம் new nodePLT க்குச் சென்றுள்ளோம் இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் GOT நுழைவின் முகவரியைக் குறித்து வைக்க வேண்டும் எனவே முன்பு போலவே GOT நுழைவு இங்கே இருப்பிடத்தில் இருப்பதைப் பார்ப்போம் இது நமக்குத் தேவையானது நாம் தொடர்ந்து செயல்படுவோம் முன்பு செய்ததைப் போல இந்த குறிப்பிட்ட GOT நுழைவு நியூ நோட்new node இன் உண்மையான முகவரியால் நிரப்பப்படும் என்பதைக் காண்கிறோம் நியூ நோட்new node இன் முகவரியை ஆய்வு செய்வதன் மூலம் அதை சரிபார்க்க முடியும் இப்போது நாம் என்ன செய்ய முடியும் என்பது GOT உள்ளீட்டை மாற்றியமைக்க முடியும் மேலும் தீங்கிழைக்கும் செயல்பாட்டை பின்வருமாறு ஒரு புள்ளியாக மாற்றலாம் எனவே நாம் செய்வது GOT உள்ளீட்டை மாற்றியமைப்பது இது தீங்கிழைக்கும் செயல்பாட்டைச் சுட்டிக்காட்டுகிறது இப்போது நியூ நோட்new node இன் இரண்டாவது வேண்டுகோளில் இது இந்த பிஎல்டிக்குச் சென்று குறிப்பிட்ட முகவரிக்குத் ஜம்ப் செய்கிறது இந்த இடம் தீங்கிழைக்கும் செயல்பாடாகும் எனவே இது தீங்கிழைக்கும் செயல்பாட்டை இயக்கப் போகிறது நாம் தொடர்ந்து எக்சிக்யூஷன் செய்தால் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம் எனவே நியூ நோட்new node ஐ இயக்குவதற்கு பதிலாக அது தீங்கிழைக்கும் செயல்பாட்டிற்கு வந்துவிட்டது எனவே இந்த வழியில் நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட நிரலின் செயல்பாட்டு முறையை மாற்ற GDB ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைக் கண்டோம் மிகவும் தீங்கிழைக்கும் பயன்பாட்டில் எடுத்துக்காட்டாக தாக்குபவர் GOT உள்ளீட்டை மாற்றியமைக்க நிரலில் ஒரு பாதிப்பைப் பயன்படுத்துவார் இதன் மூலம் அதன் செயல்பாட்டு முறையை மாற்றுவார் எனவே நாம் இணையதளத்தில் ஒரு சில பணிகள் அல்லது சில சவால்களை முன்வைப்போம் மேலும் செயல்படுத்தல் முறையை மாற்ற GOT உள்ளீட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைக் காண்பிக்க நீங்கள் பாதிப்பைப் பயன்படுத்த முயற்சி செய்யலாம்